பயோரியாக்டர்ஸ் பற்றிய NPTEL ஆன்லைன் பயிற்சியின் சொற்பொழிவு எண் 7 க்கு உங்களை வரவேற்கிறோம் போன சொற்பொழிவில் நாம் பயிற்சி வினா2 1 க்கு விடையை பார்த்தோம் இனி நாம் நம் பயிற்சியை தொடருவோம் நாம் என்சைம் வினைக்கு உள்ள மைக்கேல்லிஸ் மென்டெண் இயக்கவியல் பற்றி பார்த்தோம் அதில் என்சைம் மற்றும் சப்ஸ்டிரேட் இணைந்து என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு உருவாக்கும் செயல்முறை பற்றி பார்த்தோம் பிறகு இந்த என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு உடைந்து நமக்கு என்சைம் மற்றும் விளைபொருள் கிடைக்கும் செயல்முறையும் பார்த்தோம் இது ஒரு எளிய செயல்முறை இது போன்று என்சைம் வினைக்கு பல செயல்முறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை மைக்கேல்லிஸ் மென்டென் இயக்கவியல் இன் மாறுபாடுகள் என நாம் பார்க்கப் போகிறோம் இவ்வாறு செய்வதன் மூலம் என்சைம் வினையை எளிமையான ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்து அதன் உகந்த அளவுகோல்களை கிடைக்கச் செய்ய முடியும் எனவே இனி நாம் ஒரு என்சைம் ஒரு சப்ஸ்டிரேட் மற்றும் சில தடுப்பான்கள் அதாவது இன்ஹிபிட்டர்ஸ் உள்ள சூழ்நிலையை கொண்ட மற்ற இயக்கவியல்கள் பற்றி பார்க்கலாம் நாம் பார்க்கப் போகும் முதல் தடுப்பு போட்டிக்குரிய தடுப்பு அதாவது காம்படிடிவு இனிபிஷன் இதில் தடுப்பான் தான் வினையை செயல்படாமல் தடுக்கிறது தடுப்பான் என்சைம் உடன் இணைந்து கொண்டு ஒரு போட்டிக்குரிய சூழ்நிலையை உருவாக்குகிறது அதாவது சப்ஸ்டிரேட்க்கு போட்டியாக என்சைம் உடன் இணைந்து செயல்படுகிறது இதன் திட்டம் கீழ்வருமாறு உள்ளது சப்ஸ்டிரேட் மற்றும் என்சைம் இரண்டும் இணைந்து என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு உருவாக்குகின்றன இதில் என்சைம் மற்றும் சப்ஸ்டிரேட் பிணைப்பு திரும்பு திறன்கொண்ட வினையாகும் இதில் k1 என்பது முன்னோக்கு விகிதம் k2 என்பது பின்னோக்கு வினையின் விகிதம் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு வினையின் இறுதியில் என்சைம் மற்றும் விளைபொருளை கொடுக்கும் இதுவே எளிமையான மைக்கேல்லிஸ் மென்டென் இயக்கவியல் என்று நாம் முன்பே பார்த்தோம் இதில் கூடுதலாக ஒரு தடுப்பான் மூலக்கூறு என்சைம் உடன் அதேசமயம் தொடர்பு கொண்டு ஒரு என்சைம் தடுப்பான் பிணைப்பு அதாவது என்சைம் இன்ஹிபிட்டர் காம்ப்ளக்ஸ் உருவாக்குகிறது இப்படிப்பட்ட திட்டத்தை நாம் போட்டிக்குரிய தடுப்பு அதாவது காம்படிடிவு இனிபிஷன் என்று கூறுவோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த வகைஇடுதலை செய்து பார்க்கலாம் நாம் இப்பொழுது இதை முழுமையாக வகையில் போவதில்லை காரணம் இதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது இந்த வகையிடுதல் மைக்கேல்லிஸ் மென்டென் இயக்கவியல் போலவே இருக்கும் ஆனால் சற்று கடினமாக இருக்கும் காரணம் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைகள் நடக்கின்றன எனவே நாம் இவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வினைகளின் வகையிடுதல் சற்று நீண்டு இருக்கும் முதலில் இதை தொகுதி முறை என்று எடுத்துக்கொள்வோம் இதில் வால்யூமெட்ரிக் விகிதத்தை இங்கே விளைபொருள் இன் குவியும் விகிதமாக எடுத்துக் கொள்வோம் இதை கீழ்க்கண்டவாறு எழுதுவோம் vdPdtvmSKm1IKIS இதில் I என்பது தடுப்பான் இன் செறிவு மற்றும் KIk6k5 இதை நாம் வேண்டுமென்றே இந்த முறையில் சீரமைத்து இருக்கிறோம் மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் vvmSKmS அதில் வரும் Kmஐ நாம் Km1IKIஎன மாற்றி அமைத்து இருக்கிறோம் எனவே தடுப்பு அதாவது காம்படிடிவு இனிபிஷன் இல் Kmஐ நாம் மாற்றி அமைப்போம் ஒரு தடுப்பான் மூலக்கூறு என்சைம் உடன் அதேசமயம் தொடர்பு கொண்டு ஒரு என்சைம் தடுப்பான் பிணைப்பு அதாவது என்சைம் இன்ஹிபிட்டர் காம்ப்ளக்ஸ் உருவாக்குகிறது என்பது இதன் செயல்பாடு என்று நாம் அறிவோம் இதன் வெளிப்பாடு விகிதத்தில் Km ஒன்றே மாறுகிறது vm மாறாமல் அப்படியே இருக்கிறது KIஎன்பது இங்கே திரும்ப திறன்கொண்ட வினையின் விகிதம் k6 ஐ முன்னோக்கு வினையின் விகிதம் k5 ஆல் வகுக்கப் பட்டதாகும் நாம் முன்பே பார்த்தோம் Kmஎன்பது மாறுகிறது ஆனால் vm நிலையாக இருக்கிறது என்று எனவே இதை நாம் ஒரு வரை கட்டமாக லைன்வீவர் பர்க் பிளாட் என இட்டால் இதற்கு உரிய ஸ்லோப் மற்றும் இன்டர்செக்ட் கிடைக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வினாவினை நாம் பின்னர் பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தடுப்பு வகை போட்டி சாரா தடுப்பு அதாவது நான் காம்படிடிவு இனிபிஷன் இந்த போட்டி சாரா தடுப்பில் தடுப்பான் என்சைம் மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடன் இணைந்து கொள்கிறது இதன் திட்டம் கீழ்கண்டவாறு இருக்கும் இதுவே மைக்கேலிஸ் மென்டென் திட்டம் இதன் முதல் வினையில் S மற்றும் E இணைந்து முதலில் திரும்புதிறன் கொண்ட சப்ஸ்டிரேட் மற்றும் என்சைம் இன் பிணைப்பு ES உருவாக்குகிறது பின்னர் திரும்புதிறனற்ற விளைபொருள் மற்றும் என்சைம் உருவாகின்றன என்சைம் தடுப்பான் உடன் இணைந்து என்சைம் தடுப்பான் பிணைப்பு உருவாக்குகிறது அதேசமயம் என்சைம் சப்ஸ்டிரேட் இன் பிணைப்பும் தடுப்பான் உடன் இணைந்து திரும்புதிறன்கொண்ட என்சைம் சப்ஸ்டிரேட் தடுப்பான் இன் பிணைப்பை உருவாக்குகிறது இதுவே இங்கு ஏற்படும் கூடுதலான வினை ஆகும் இதில் தடுப்பான் என்சைம் உடனும் என்சைம் சப்ஸ்டிரேட் இணைப்பு உடனும் இணையும் தன்மை உடையது இதற்கான பொருட் சமநிலை நாம் மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் போலவே நீண்ட செயல்முறை செய்து பார்க்கலாம் அவ்வாறு நாம் சரியாக செய்தால் நமக்கு ஒரு தொகுதி நிலைக்கு v இன் மதிப்பு கீழ்கண்டவாறு கிடைக்கும் vdPdtvm1IKISKmS இதில் vmமாற்றப்பட்டுள்ளது ஆனால் Kmமாறாமல் அப்படியே உள்ளது இதுவே போட்டி சாரா தடுப்பு அதாவது நான் காம்படிடிவு இனிபிஷன் ஆகும் இன்னும் மற்றுமொரு தடுப்பு வகை பார்த்துவிட்டு பின்பு நாம் பயிற்சி வினா பற்றி பார்ப்போம் மூன்றாவதாக நாம் பார்க்கப்போகும் தடுப்பு வகை போட்டியில்லாத தடுப்பு அதாவது அன் காம்படிடிவு இனிபிஷன் ஆகும் முதல் இரண்டு நாம் பார்த்தது போட்டி உடைய மற்றும் போட்டி சாரா தடுப்பு ஆகும் போட்டியில்லாத தடுப்பு அதாவது அன் காம்படிடிவு இனிபிஷன் இல் தடுப்பான் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடன் மட்டுமே இணைந்து கொள்கிறது காம்படிடிவு இனிபிஷன் இல் தடுப்பான் என்சைம் உடன் இணைந்து கொண்டு ஒரு போட்டிக்குரிய சூழ்நிலையை உருவாக்குகிறது அதாவது சப்ஸ்டிரேட்க்கு போட்டியாக என்சைம் உடன் இணைந்து செயல்படுகிறது நான் காம்படிடிவு இனிபிஷன் இல் தடுப்பான் என்சைம் மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடன் இணைந்து கொள்கிறது இதன் வினை செயல்பாடு மைக்கேல்லிஸ் மென்டென் என்சைம் மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் தடுப்பான் பிணைப்பு அதாவது திரும்புதிறன்கொண்ட என்சைம் சப்ஸ்டிரேட் தடுப்பான் இன் பிணைப்பை உருவாக்குகிறது இதன் திட்டம் கீழ்கண்டவாறு இருக்கும் இதன் வகை இடுதல் கீழ்க்கண்டவாறு இதை நாம் பார்த்தோம் என்றால் vm மற்றும் Km இரண்டுமே போட்டியில்லாத தடுப்பு அதாவது அன் காம்படிடிவு இனிபிஷன் க்காக மாற்றப்பட்டுள்ளது இதுவே இந்த பாடத்திட்டத்தில் உள்ள மூன்று வகையான இயக்கவியல்கள் இவற்றைப் பற்றி நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு வினாவை செய்து பார்ப்போம் இவற்றைத் தவிர மற்ற இயக்கவியல்களும் உள்ளன ஆனால் நாம் அதை இந்த பாடத்திட்டத்தில் பார்க்க மாட்டோம் இந்த வினாவை நாம் செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்சைம்கள் பெரும்பாலானவை புரதங்கள் அதாவது புரோட்டீன்கள் ஆக இருக்கும் புரதம் அல்லாத என்சைம்கள் உள்ளன ஆனால் நாம் இப்போது அதைப் பற்றி பார்க்கப்போவதில்லை இந்த புரதங்களின் இயங்கும் தன்மை அவை அமையும் போது உருவாகும் மடிப்புகளை சார்ந்து இருக்கும் இதைப்பற்றி நீங்கள் உங்கள் அடிப்படை உயிரியல் பாடத்திட்டத்தில் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் சில இடையூறுகள் காரணமாக இந்த மடியும் தன்மை சரியான முறையில் அமையாமல் போனால் என்சைம்கள் அவற்றின் இயங்கும் தன்மையை இழந்து செயலற்றுப் போகின்றன என்சைம்கள் இன் வினைபாடு தளங்கள் அதாவது ஆக்டிவ் சைட்ஸ் இல் இந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது என்சைம்கள் செயலற்றுப் போகின்றன இவ்வாறு செயலற்று போகாமல் இருக்கவும் மற்றும் என்சைம்களை மறுபடியும் பயன்படுத்தவும் அவற்றை சிலர் என்சைம் முடக்கம் அல்லது இம்மோபிலைசேஷன் செய்வர் என்சைம்களின் வினை பாடு தளங்கள் இல்லாத மற்ற இடங்களை அதாவது நான் ஆக்டிவ் சைட்ஸ் ஐ பிணைவினைபொருள் அதாவது மேட்ரிக்ஸ் உடன் இணைத்து அவற்றை நகராமல் முடக்கலாம் இவ்வாறு பயன்படும் பிணைவினை பொருள்கள் புரை உடையதாக அதாவது என்சைமை அதன் மீது சுமந்து கொள்ளும் ஒரு மணி அதாவது பீடு ஜெல் அல்லது படுக்கையாக இருக்கலாம் இவ்வாறு புரை உடைய பிணைவினைபொருள் மீது முடக்கம் செய்யப்பட்ட என்சைம்கள் பயோரியாக்டர்களில் என்சைம் வினைகள் செயல்படுத்த பயன்படுகின்றன இவ்வாறு என்சைம் முடக்கம் செய்யப்பட்ட பீடு ஜெல் பயோரியா ஆக்டரில் கலக்குதல் செய்யப்படும் சூழ்நிலையில் செயல்படுகின்றன இவற்றுடன் சப்ஸ்டிரேட் தொடர்பு கொள்ளும்பொழுது என்சைம் இன் வினை காரணமாக விளைபொருள் உருவாகின்றன இதேபோன்று இந்த முடக்கம் செய்யப்பட்டு என்சைம்கள் ஒரு படுக்கை வடிவில் இருக்கும் பொழுது அதன் மீது சப்ஸ்டிரேட் பாயும் பொழுது இறுதியில் விளைபொருள் உருவாகின்றன இதுவே என்சைம் முடக்கத்தின் செயல்பாட்டின் ஒரு உதாரணம் இவை தொழிற்சாலைகளில் விளைபொருள் உருவாக்குவதற்கு மிகவும் அதிகமாக பயன்படுகின்றன இது ஒரு தொழிலக செயல்பாடு இவ்வாறு நாம் என்சைம்களை ஜெல் அல்லது மிகச்சிறிய பொருளான நானோ பார்ட்டிகல் மீது முடக்கம் செய்தால் நாம் அவற்றை தகுந்தமுறையில் ஒரு பயோ சென்சார் போல பயன்படுத்தலாம் இப்படிப்பட்ட பயோ சென்சார் பூச்சிக்கொல்லி கன உலோகங்கள் போன்றவற்றை கண்டறிய அல்லது குளுக்கோஸ் போன்றவற்றை ஆராய பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு குளூகோஸ் ஆக்சிடேஸ் என்சைமை தகுந்தமுறையில் முடக்கம் செய்து ஒரு குளுக்கோஸ் சென்சார் ஆக உபயோகப்படுத்தலாம் எனவே விளைபொருளை உருவாக்க மட்டுமல்லாமல் இவ்வாறு பலதரப்பட்ட செயல்களுக்கும் நாம் முடக்கப்பட்ட என்சைம்களை பயன்படுத்தலாம் இவ்வாறு தொழிலக ரீதியில் முடக்கப்பட்ட என்சைம்கள் இன் பயன் சிலவற்றை பார்ப்போம் மருத்துவ தொழிற்சாலையில் பென்சில்இன் அசைலேஸ் முடக்கம் செய்யப்படுகிறது இவ்வாறு முடக்கம் செய்யப்பட்ட பென்சில்இன் அசைலேஸ் பென்சில்இன் ஜி இலிருந்து 6 ஏபிஏ உற்பத்தி செய்ய பயன்படுகிறது 6 ஏபிஏ நமக்கு உகந்த ஆன்டிபயோடிக் எனவே பென்சில்இன் ஜி இலிருந்து 6 ஏபிஏ ஆக மாற்றுவதற்கு தொழிற்சாலைகளில் என்சைம் முடக்கப்பட்ட ரியாக்டர்கள் பயன்படுகின்றன உணவு தொழிற்சாலைகளில் குளுக்கோஸ் ஐசோமேரேஸ் என்சைம் பயன்படுகிறது இது இனிப்பான இன்வேர்ட் சுகர் அதாவது குளுகோஸ் மற்றும் பிரக்டோஸ் இன் கலவை உருவாக்க பயன்படுகிறது இதேபோல ஆற்றல் தொழிற்சாலைகளில் முடக்கப்பட்ட லைபேஸ் என்சைம்கள் பயோ டீசல் உருவாக்க பயன்படுகிறது உங்கள் குறிப்புக்காக கொடுக்கப்பட்ட பட்டியலில் கூடுதலான ஆதாரங்கள் பட்டியலின் கீழ் இந்த கட்டுரை உள்ளது இதை நீங்கள் அந்தப் பட்டியலில் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் இது 2010 வருடத்தில் ரிசர்ச் ஜேர்ணல் ஆப் பயலோகிகல் சயின்ஸ்சஸ் இல் வெளியானது இதை கான் மற்றும் அல்சோஹரி வெளியிட்டனர் இதன் தலைப்பு ரீசென்ட் அட்வான்ஸ்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் இம்மோபிலைசேஷன் டெக்னாலஜிஸ் ஏ ரேவியூ Research Journal of Biological Sciences this by Khan and Alzohairy The title is recent advances and applications in immobilization enzyme technologies a review முடக்கப்பட்ட என்சைம்கள் பற்றி நீங்கள் மேலும் தெரிந்துகொள்ள வேண்டுமென்றால் இதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் என்சைம்கள் அல்லாது செல்களை கூட நாம் இவ்வாறு முடக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் செல்கள் ஒரு பயோரியாக்டர் உள்ளே உள்ள கடுமையான சூழ்நிலைகளில் ஏற்படும் வெட்டுதல் அல்லது சியர் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப் படலாம் இவற்றின் செயல்படும் விகிதங்களில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் கருத்து ரீதியாக இது ஒரு பயனுள்ள செயலாகும் இவ்வாறு முடக்கப்பட்ட என்சைம்கள் மற்றும் செல்கள் தொழிலக செயல்பாடஆக பயன்படுத்தலாம் இதில் முடக்கப்பட்ட செல்கள் மிக அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டவையாகும் இந்த சொற்பொழிவில் நாம் மைக்கேல்லிஸ் மென்டென் இயக்கவியல் இல் இருந்து மாறுபட்டு இருக்கும் மற்ற என்சைம் இயக்கவியல் பற்றி பார்த்தோம் அதில் முக்கியமாக தடுப்பு இயக்கவியல் பற்றி விரிவாக பார்த்தோம் நாம் மூன்று வகையான தடுப்பு இயக்கவியல்கள் அதாவது போட்டி உடைய போட்டி சாரா போட்டி அற்ற இயக்கவியல்கள் பற்றி பார்த்தோம் இவற்றின் செயல்பாடுகளைப் பற்றி பார்த்தோம் இவற்றில் ஒரு தடுப்பான் வரும்பொழுது என்ன செயல்பாடு ஏற்படும் என்று பார்த்தோம் இவற்றின் திட்டங்களையும் அதில் ஏற்படும் மாற்றங்களையும் பார்த்தோம் பிறகு நாம் முடக்கப்பட்ட என்சைம்கள் பற்றியும் தொழிற்சாலைகளில் அவற்றின் பயன்களைப் பற்றியும் பார்த்தோம் இனி நாம் பயிற்சி வினா 2 2 வை பார்ப்போம் இதன் விடையை நாம் அடுத்த சொற்பொழிவில் பார்ப்போம் இனி நாம் பயிற்சி வினா 2 2 வை பார்ப்போம் ஒரு என்சைம் இயல்பாக மைக்கேல்லிஸ் மென்டென் இயக்கவியல் பின்பற்றி சப்ஸ்டிரேட் S ஐ விளைபொருள் P ஆக மாற்றுகிறது தடுப்பான் அதாவது இன்ஹிபிட்டர் எனப்படும் மற்றும் ஒரு பொருளின் வேவ்வேறு செறிவின் முன்னிலையில் சப்ஸ்டிரேட் S இலிருந்து விளைபொருள் P ஆக மாறுவதற்கு மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் அளக்கப்பட்ட பொழுது கீழ்க்கண்ட தகவல் கிடைத்தது இதன் தடுப்பு வகை அதாவது இனிபிஷன் டைப் மற்றும் தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட் என்ன கொடுக்கப்பட்ட மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் vmaxமற்றும் km இல் vmax நிமிடத்திற்கு மில்லிமோலர் என்ற அளவிலும் km மில்லிமோலர் அளவிலும் தடுப்பான் செறிவு 0 5 1 510 என மில்லிமோலர் அளவிலும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவேI எனப்படும் தடுப்பான் அதாவது இன்ஹிபிட்டர் இன் வேவ்வேறு செறிவின் முன்னிலையில் vmaxமற்றும் km இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் ஆகும் இதன் தடுப்பு வகை அதாவது இனிபிஷன் டைப் மற்றும் தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட் KI என்ன என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் இதன் விடையை நாம் அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம்